அனைவருக்கும் வணக்கம் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் சோதனையில் இன்னும் கொஞ்சம் பேசுவோம் பின்னர் வேய்புல் பரவல் என்று அழைக்கப்படும் மற்றொரு புதிய பரவலை மேற்கொள்வோம் நான் சொன்னது போல் சோதனை பொருத்துதலின் செம்மைத்தன்மையைப் பார்க்கிறது இது ஒரு குழுவிற்கும் மற்றொரு குழுவிற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறதா என்பதைக் காண முடியும் எனவே இது மிகவும் பயனுள்ள வகையான சோதனை எடுத்துக்காட்டாக என்னிடம் சில பெறப்பட்ட தரவுகள் இருந்து வேறு எதையாவது நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் பிறகு பெறப்பட்ட தரவு எதிர்பார்க்கப்பட்ட தரவிலிருந்து மிக மிக வேறுபட்டதா என்பதை அறிய சோதனையை பயன்படுத்த முடியும் எனவே இங்கே இன்மை கருதுகோள் எவ்வாறு இருக்குமெனில் பெறப்படுவையும் எதிர்பார்க்கப்படுபவையும் ஒன்றுபோல் இருக்கும் மற்றும் மாற்று கருதுகோளானது பெறப்படுபவை ≠ எதிர்பார்க்கப்படுபவை சோதனை புள்ளிவிவரம் பின்வருமாறு இருக்கும் நீங்கள் அதை அனைத்து தரவு புள்ளிகளிலும் சுருக்குதல் செய்கிறீர்கள் மற்றும் அது உங்களது வைக் கொடுக்கும் இந்த வை நீங்கள் K - 1 கட்டின்மை கூறுகளுக்காக அட்டவணை உடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் மற்றும் வழக்கம் போல் சோதனை புள்ளிவிவரம் அட்டவணையை விட குறைவாக இருந்தால் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை சோதனை புள்ளிவிவரம் அதிகமாக இருந்தால் பிறகு நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரியுங்கள் மற்றும் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக யேட்ஸ் திருத்தம் என்று ஒன்று உள்ளது குறிப்பாக நீங்கள் 2 க்கு 2 வகை நேர்வு அட்டவணையைச் செய்யும்போது இது மிகவும் செல்லுபடியாகும் ஏனெனில் நீங்கள் 2 2 ஐச் செய்யும்போது நீங்கள் தொடர் பரவலை மாற்றுகிறீர்கள் என்பது நீங்கள் அறிந்தபடி ஒரு தொடர் பரவலிலிருந்து ஒரு முழு எண் போன்றது கிட்டத்தட்ட ஒரு பைனோமியல் போன்றது ஆம் இல்லை உயிருள்ளவை உயிரற்றவை மற்றும் பல எனவே இந்த தொடர்ச்சியில்லா நிலையைக் கவனித்துக்கொள்வதற்காக குறிப்பாக நீங்கள் 2 க்கு 2 நேர்வு அட்டவணையை கையாளும் போது யேட்ஸ் திருத்தம் என்ற ஒன்று செய்யப்பட வேண்டும் சில மென்பொருள்கள் உண்மையில் அதைச் செய்யாமல் போகலாம் யேட்ஸ் திருத்தம் என்ன செய்கிறது E O நீங்கள் முழுமையான மதிப்பை எடுத்து அதில் இருந்து 0 5ஐக் கழிக்கவும் அதாவது 0 5 ஐ அதிலிருந்து கழிக்கவும் நீங்கள் முழுமையான மதிப்பிலிருந்து 0 5 ஐக் கழிக்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்மறை E O யைப் பெறுவீர்கள் ஆனால் அதற்கு நீங்கள் இன்னுமொரு எதிர்மறை 0 5 யைக் கூட்டுவீர்கள் என்று அர்த்தமல்ல பின்னர் கழித்தல் 0 க்கு கீழே குறைந்துவிட்டால் நீங்கள் அதை 0 க்கு சமன் செய்கிறீர்கள் எனவே இந்தப் புள்ளிகளை நீங்கள் குறிப்பாக யேட்ஸ் திருத்தத்தைப் பயன்படுத்தும் போது நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது F சோதனை t சோதனை z சோதனை மற்றும் பலவற்றிற்கான அட்டவணையைப் போலவே க்கு ஒரு அட்டவணை இருப்பதாகவும் நான் குறிப்பிட்டேன் அந்த அட்டவணையில் நீங்கள் இங்கே பார்ப்பதுபோல் இங்கே உங்களுக்கு கட்டின்மை கூறுகள் உள்ளது இங்கே உங்களுக்கு நிகழ்தகவு உள்ளது இங்கே நீங்கள் இருமுனை மற்றும் ஒருமுனை நிகழ்தகவைக் காண்கிறீர்கள் பொதுவாக ஒருமுனை 95 இங்கே உள்ளது இது உங்களுக்கு கீழ் எல்லையைத் தருகிறது இது உங்களுக்கு மேல் எல்லையைத் தருகிறது பொதுவாக 95 நாம் இந்த குறிப்பிட்ட நிரல்வரிசையைப் பயன்படுத்தி முடிவதாக இருக்கும் நாம் இன்னும் ஒரு வினாவினைப் பார்ப்போம் இந்த வகை வினாக்களை ஒழுங்கமைப்பதிலும் தீர்ப்பதிலும் நீங்கள் அதிக நம்பிக்கையைப் பெறுவதற்காக முடிந்தவரை பல வினாக்களைச் செய்ய நான் முயற்சிக்கிறேன் நம்மிடம் 5 வெவ்வேறு கிருமி நாசினி சூத்திரங்கள் உள்ளன எனவே 5 வெவ்வேறு கிருமி நாசினி சூத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு அவை கிராமப்புற மருத்துவ மையங்களுக்கு வழங்கப்படுகின்றன மேலும் அவை ஏற்றுக்கொள்ளப்படுவது குறித்த கருத்துகள் பெறப்பட்டன எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நீங்கள் கருத்துக்களைப் பெறுவீர்கள் எனவே அதன் அழகு என்னவென்றால் அது மொத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரே மாதிரியாக இருக்க தேவையில்லை நீங்கள் இங்கு காண்பதுபோல் மொத்தம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வெவ்வேறு கருத்துக்களைப் பெறலாம் சில கிராமப்புற மருத்துவமனைகள் உங்களுக்கு கருத்தைத் தெரிவிக்கலாம் சில கொடுக்காமல் இருக்கலாம் எனவே அது ஒரு பொருட்டல்ல எனவே நம்மிடம் 5 சூத்திரங்கள் உள்ளன A க்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக நமக்கு 14 கிடைக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாததாக நாம் 22 ஐப் பெறுகிறோம் மற்றும் பல எனவே இது பெறப்பட்ட தரவு என்று நமக்குத் தெரியும் வெளிப்படையாக நாம் எதிர்பார்க்கப்பட்ட தரவைச் செய்ய வேண்டும் பின்னர் நாம் சோதனை புள்ளிவிவரக் கணக்கீடுகளைச் செய்கிறோம் நாம் முன்னோக்கி செல்வோம் A B C D E உருவாக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது பெறப்பட்டவை நான் இங்கே முழு விஷயத்தையும் நகலெடுத்துள்ளேன் இவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்தையும் சேர்த்தால் உங்களுக்கு 76 கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாத அனைத்தையும் சேர்த்தால் உங்களுக்கு 105 கிடைக்கும் இந்த நிரைவரிசைகளைக் கடந்து சென்றால் நமக்கு 36 கிடைக்கிறது இது உங்களுக்கு 38ஐத் தருகிறது இது உங்களுக்கு 36ஐத் தருகிறது இது உங்களுக்கு 37ஐத் தருகிறது இது உங்களுக்கு 34ஐத் தருகிறது எனவே மொத்தம் 181 ஆகும் இங்கு எதிர்பார்க்கப்பட்டவையை நான் கணக்கிட விரும்பினால் கடைசியாக நான் உங்களுக்கு கற்பித்தேன் இது மிக எளிது 76 ÷ 181 36 இது உங்களுக்கு 15 12ஐத் தரும் இதைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உருவாக்கத்தின் எதிர்பார்க்கப்பட்டவை என்ன இங்கே C க்கு நாம் 76 ÷ 181 36 எனச் செய்கிறோம் பின்னர் D க்கு 76 ÷ 181 37 என்றும் E க்கு 76 ÷ 181 34 என்றும் சொல்கிறோம் எனவே நீங்கள் இங்கு செல்ல விரும்பினால் நான் என்ன செய்வேன் நான் 105 ÷ 181 36 105 ÷ 181 38 105 ÷ 181 36 105 ÷ 181 37 105 ÷ 181 34 என்று கூறுகிறேன் மற்றும் இறுதியாக அவைகள் அனைத்தையும் நிரைவரிசை வாரியாக நிரல்வரிசை வாரியாக ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையை மாற்றியமைத்து உங்கள் கணக்கீடுகள் சரியா என்று குறுக்கு சோதனை செய்யப்படும் இவை பெறப்பட்டவை மற்றும் இவை எதிர்பார்க்கப்பட்டவை என்பதுடன் நாம் நிறைவு செய்கிறோம் இவை பெறப்பட்டவை மற்றும் இவை எதிர்பார்க்கப்பட்டவை நாம் சோதனை புள்ளிவிவர மதிப்பீட்டைச் செய்யத் தொடங்குகிறோம் இது மிகவும் எளிது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் E O உங்களுக்குப் புரிகிறதா கீழே எதிர்பார்க்கப்பட்டவையைக் கொண்டு வகுத்தால் அது வரும் சரிதானே எனவே இது பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை அல்லது எதிர்பார்க்கப்பட்டவை கழித்தல் பெறப்பட்டவையாக இருக்க முடியும் ஏனெனில் எப்படியும் நாம் அதனை வர்க்கமெடுப்போம் அனால் கீழே இருப்பது எதிர்பார்க்கப்பட்டவை இவைதான் மதிப்புகள் நாம் எத்தனை வைத்துள்ளோம் 5 இங்கே மற்றும் மற்றொரு 5 இங்கே மொத்தம் 10 பின்னர் நாம் வர்க்கமெடுக்கிறோம் நாம் வர்க்கமெடுக்கிறோம் வர்க்கமெடுக்கிறோம் வர்க்கமெடுக்கிறோம் வர்க்கமெடுக்கிறோம் வகுத்தல் E அதனால் இது 6 16 ஆக வெளிவருகிறது நமக்கு எத்தனை கட்டின்மை கூறுகள் இருக்கிறது நம்மிடம் 5 கிருமி நாசினிகள் உள்ளன வெளிப்படையாக நமக்கு 4 கட்டின்மை கூறுகள் p 0 5 4 கட்டின்மை கூறுகள் நாம் கீழே செல்கிறோம் நாம் 9 49 எனச் சொல்கிறோம் எனவே வெளிப்படையாக சோதனை புள்ளிவிவரம் அட்டவணையை விட குறைவாக உள்ளன எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது இந்த ஒவ்வொரு சூத்திரத்திற்கும் இடையே உண்மையான வேறுபாடு இருப்பதாக நாம் முடிவு செய்ய முடியாது நாம் இப்போதுவரை 5 சூத்திரங்களும் ஒரே மாதிரியானவை என்று சொல்ல வேண்டும் நமது சோதனை புள்ளிவிவரம் அட்டவணை மதிப்பை விட குறைவாக இருப்பதால் நம்மால் முடிவு செய்ய முடியாது நாம் இதே வினாவினை எக்செல் பயன்படுத்தியும் செய்ய முடியும் எக்செல்லில் அதை எப்படி செய்வது என்று காண்பிக்கிறேன் எனவே நாம் எக்செல் செய்கிறோம் இந்த 5 உருப்படிகளை நகலெடுத்து ஒன்றாக வைக்கிறோம் பின்னர் இந்த 5 உருப்படிகளை நகலெடுத்து ஒன்றாக வைக்கிறோம் ஆக அவைதான் பெறப்பட்டவை பின்னர் இந்த 5 உருப்படிகளை நகலெடுத்து இங்கே வைக்கிறோம் பின்னர் இந்த 5 உருப்படிகளை நகலெடுத்து இங்கே வைக்கிறோம் இது உங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டவையை அளிக்கிறது இது பெறப்பட்டவையை அளிக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் CHITEST நாம் உண்மை ÷ எதிர்பார்க்கப்பட்டவையை இட வேண்டும் எனவே இது எதிர்பார்க்கப்பட்டவை இது உண்மை நாம் அதை செய்கிறோம் கமா கமா எனவே p மதிப்பு 0 723 ஆக வரும் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க காரணம் இல்லை நீங்கள் கிராப்பேட் பயன்படுத்தினால் கிராப்பேட் நான் உங்களுக்குக் காட்டியபடி மிக விரிவான கணக்கீட்டைச் செய்ய முடியாது உண்மையில் கிராப்பேட் விலிருந்து p மதிப்பைக் கணக்கிட முடியும் அல்லது p மதிப்பிலிருந்து உங்களுக்கு ஐத் தரும் அதுமட்டும்தான் அது உங்களுக்கு செய்யக்கூடியது எக்செல் செய்யக்கூடியது போல இது உண்மையில் விரிவாக செயலாக்க முடியாது எனவே நாம் என்ன செய்வது 95 க்கு 95 மற்றும் 05 க்கு நமக்கு எத்தனை கட்டின்மை கூறுகள் உள்ளன நாம் நமது வினாவினைப் பார்த்தால் நம்மிடம் 5 சூத்திரங்கள் உள்ளன எனவே வெளிப்படையாக நம்மிடம் 4 கட்டின்மை கூறுகள் உள்ளன 4 கட்டின்மை கூறுகளுக்கு நிகழ்தகவு என்ன என்பதை இது உங்களுக்குத் தரும் இது 9 4877 ஐக் கொடுக்கும் மேலும் உண்மையில் நான் முதலில் சொன்னது போல் அது சரியாக உங்கள் அட்டவணை போன்றது எனவே கிராப்பேட் கொடுக்கப்பட்ட உங்கள் 0 05 நிகழ்தகவுக்கு உங்களுக்கு வெறுமனே மதிப்பைத் தருகிறது எக்செல்லில் உள்ள CHITEXT கட்டளை இந்த வினாவினைச் செய்ய முடியும் அது உங்களுக்கு ஒரு நிகழ்தகவைக் கொடுக்கக்கூடும் எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க நமக்கு எந்த காரணமும் இல்லை என்று முடிவு செய்யலாம் அதாவது நம்மால் முடிவு செய்ய முடியும் ஆகவே எனவே இந்த ஒவ்வொரு சூத்திரங்களுக்கும் இடையில் ஒரு உண்மையான வேறுபாடு இருப்பதாக நாம் முடிவு செய்ய முடியாது ஒரு வித்தியாசம் இருப்பதாக நாம் முடிவு செய்ய முடியாது எனவே வெளிப்படையாக அது எதனாலென்றால் நாம் இன்மை கருதுகோளை ஏற்கவேண்டும் என்பதால் இப்போது நான் அதை ஒரு வீட்டுப்பாடமாக விட்டுவிட விரும்புகிறேன் இங்கே இன்னொரு வினா நீங்கள் இதைச் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இங்கே நமக்கு 3 நிலைமைகள் உள்ளன புகார் இல்லை மருத்துவ புகார்கள் மற்றும் மருத்துவம் சாராத புகார்கள் எனவே புகார் இல்லை மருத்துவ புகார்கள் மற்றும் மருத்துவம் சாராத புகார்கள் மற்றும் இது மருத்துவமனையில் தங்கிய மக்களின் மொத்தம் மற்றும் இது மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய மக்களின் மொத்தம் அவர்கள் உங்களிடம் புகார் மற்றும் மருத்துவம் சாராத அதாவது மருத்துவம் மற்றும் மருத்துவம் சாராத புகாருக்கும் மருத்துவமனயை விட்டு வெளியேறிய அல்லது வெளியாறாத நிலைமைக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்க இந்த தரவை பகுப்பாய்வு செய்ய கேட்கிறார்கள் இது மிகவும் எளிமையானது ஆனால் ஒரே விஷயம் என்னவென்றால் நாம் இரண்டு வெவ்வேறு 2 2 வகை அட்டவணையை உருவாக்க வேண்டும் ஒன்றில் இந்த மருத்துவ மற்றும் மருத்துவம் சாராத புகார்களை மட்டுமே நாம் பார்க்க முடியும் மற்றொன்றில் நாம் புகார் இல்லை மற்றும் புகார்களை மட்டுமே பார்க்க முடியும் உண்மையில் நாம் இரண்டையும் செய்ய முடியும் புகார் இல்லை எதிர் இந்த புகார்கள் அல்லது மருத்துவ புகார்கள் எதிர் மருத்துவம் சாராத புகார்கள் ஆகவே உண்மையில் இதை நீங்கள் வீட்டுப்பாடமாக பார்க்க விட்டுவிடுகிறேன் இப்போது நாம் கியர்களை மாற்றுவோம் நாம் மற்றொரு பரவலைப் பார்ப்போம் இது வேய்புல் பரவல் என்று அழைக்கப்படுகிறது வேய்புல் பரவல் நம்பகத்தன்மை பகுப்பாய்வில் நிறையப் பயன்படுத்தப்படுகிறது எனவே நம்மிடம் ஒரு பாகம் இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த பாகம் தோல்வியடைவதற்கான நேரம் என்ன தோல்வியடைவதற்கான நேரம் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இப்போதெல்லாம் நிறைய பையோமெட்டீரியல்கள் உடலில் பொருத்தப்பட்டுள்ளன ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் அது மணிநேரம் வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் நீடிக்குமா அதனுடன் தொடர்புடைய நிகழ்தகவு என்ன எனவே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது வேய்புல் பரவல் மருத்துவ ஆராய்ச்சி தரக் கட்டுப்பாடு ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டது நீங்கள் மில்லியன் கணக்கான செயற்கை வால்வை உருவாக்குகிறீர்கள் இந்த செயற்கை வால்வுகளின் தோல்வி அளவு என்ன 2 மாதங்களில் இதில் எவ்வளவு சதவீதம் தோல்வியடைகிறது இதில் எவ்வளவு சதவீதம் 1 வருடத்தில் தோல்வியடைகிறது மற்றும் பல உண்மையில் நிதி நிச்சயமாக நிறைய பயன்படுத்தப்படுகிறது இது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்குச் சந்தை எவ்வளவு நம்பகமானது என்பதைக் கூறுகிறது மற்றும் பல காலநிலை காலநிலையின் நம்பகத்தன்மை என்னவாக இருக்கும் எனவே அடிப்படையில் இது தோல்வியடையும் காலத்தின் தரவைப் பார்க்கிறது அதாவது 1 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பகுதி தோல்வியடையும் நிகழ்தகவு போன்றது நான் சொன்னது போல பையோமெட்டீரியல்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் செயற்கை வால்வுகள் அல்லது தசைநாண்கள் அல்லது முழங்கால் மூட்டுகள் போன்ற பல்வேறு வகையான பையோமெட்டீரியல்களை உருவாக்கும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பொருட்களின் நம்பகத்தன்மையை அறிய ஒருவர் ஆர்வமாக உள்ளார் 95 நிகழ்தகவு கொடுக்கப்பட்டிருக்கும்போது இது 10 ஆண்டுகளுக்கு நீடிக்குமா இது உண்மையில் வாழ்நாள் காலம் நீடிக்குமா எனவே இத்தகைய நிலைமைகளை அடையாளம் காண்பதில் வேய்புல் பரவல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது மூன்று அளவுருக்களைப் பெற்றுள்ளது இது வடிவம் அளவுகோல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் காமா தாங்குநிலை அளவுரு அல்லது இருப்பிடம் உண்மையில் எனவே பொதுவாக இது மூன்று அளவுரு வேய்புல் பரவல் என்று அழைக்கப்படுகிறது வடிவம் அளவுகோள் தாங்குநிலை அல்லது இருப்பிடம் அவர்கள் வேய்புல் பரவலுக்கான நிகழ்தகவு தின்மைச் சார்பு இதுபோல் இருப்பதை கண்டார்கள் நீங்கள் இதைப் பற்றி பயப்பட வேண்டியதில்லை ஆனால் மென்பொருள்கள் இவற்றைத் தீர்மானிக்க முடியும் இவற்றைக் கொடுக்கக்கூடிய மென்பொருள்கள் உள்ளன அதனால் f T எப்போதுமே 0 ஐ விட அதிகமாக இருகிறது T ஆனது 0 ஆக மாறுகிறது மற்றும் காமா அதாவது தாங்குநிலை அளவுரு அல்லது இருப்பிடமானது மைனஸ் முடிவிலிக்கும் முடிவிலிக்கும் இடையில் உள்ளது அதேசமயம் பீட்டா மற்றும் ஈட்டா எப்போதும் 0 ஐ விட அதிகமாக இருகிறது புரிகிறதா பரவல் செயல்பாடு காண்பதற்கு இப்படித்தான் தெரிகிறது பொதுவாக தாங்குநிலை அளவுரு 0 ஆக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஆனது 0 என அமைக்கப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் 2 அளவுரு வேய்புல் பரவலைக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குப் புரிகிறதா எனவே இங்கே மற்றும் எப்போதும் 0 ஆக இருக்கும் எனவே எதிர்மறை அல்லாத மாறிகள் மற்றும் அதை பார்ப்பது எளிது T என்பது உங்கள் நேரம் எனக் குறித்துக் கொள்ளுங்கள் நிகழ்தகவு நம்மிடம் 2 வெவ்வேறு அளவுருக்கள் உள்ளன வடிவத்தைக் குறிக்கின்றன மற்றும் அளவுகோளைக் குறிக்கின்றன இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது நாம் வடிவ அளவுரு வைப் பார்ப்போம் மற்ற அளவுரு அளவுகோள் அளவுருவைப் பின்னர் பார்ப்போம் வடிவ அளவுரு ஆனது 3 ஆக இருந்தால் பீட்டா என்பது வேய்புல் சாய்வு என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஒரு பெருக்கல் எண் என்பதை நீங்கள் இங்கே காணலாம் எனவே வெளிப்படையாக இது உண்மையில் ஒரு சாய்வு என்று அழைக்கப்படுகிறது நிகழ்தகவு வரைவில் ஆனது கோட்டின் சாய்வுக்கு சமம் 3 ஆக இருக்கும்போது இது ஒரு இயல்நிலைப் பரவலாகத் தோன்றும் நீங்கள் இதைக் காண்கிறீர்கள் மற்றும் 2 முதல் 4 க்கு இடையே அமையும் இன்னமும் தோராயமாக இயல்பாக உள்ளது எனவே கீழே உள்ளது இப்போது நீங்கள் காணமுடிவதுபோல் இது ஒரு வலதுபுறம் வளைந்த வளைவு மற்றும் 10 எனவே நீங்கள் இடதுபுறம் வளைந்த வளைவைப் பெறுவீர்கள் அதாவது இடதுபுற தரவு காணவில்லை இங்கு உங்களுக்கு வலதுபுற தரவை காணவில்லை வை மாற்றுவதன்மூலம் நாம் வெவ்வேறு வளைவு பரவல்களைப் பெறலாம் மற்றும் வின் 2 முதல் 4 மதிப்புகளுக்கு இடையில் நீங்கள் இங்கு ஒரு இயல்நிலை பரவலைக் கொண்டு நிறைவு செய்கிறீர்கள் நீங்கள் இங்கே காணமுடிவதுபோல் ஆனது 3 ஆக இருக்கும்போது இது தோராயமாக இயல்நிலைப் பரவலாகும் நாம் நிகழ்தகவு வரைவு பற்றி பார்ப்போம் இங்கே நாம் நேரத்தை வைத்திருக்கிறோம் இங்கே நாம் நம்பகத்தன்மையற்றதை வைத்திருக்கிறோம் அதாவது f T இங்கு தயவுசெய்து கவனிக்கவும் பெரிய f T எதிர் சிறிய f t எனவே என்பது சாய்வு 0 05 1 3 மற்றும் பல உண்மையில் மற்றும் பொதுவாக சுமார் 3 5 இது இயல்நிலைப் பரவலாகும் 1 என்பது அடுக்குக்குறி பரவல் நிலையான தோல்வி விகிதம் அதாவது பாகங்கள் மிகவும் நிலையான முறையில் தோல்வியடையும் அதாவது நேரத்தைப் பொறுத்தவரை எந்த தொடர்பும் இல்லை அது தவறாமல் முறையாக தோல்வியடையும் 1 தோல்வி விகிதத்தைக் குறைத்தல் அல்லது ஆபத்து விகிதத்தைக் குறைத்தல் இதனால் நேரம் அதிகரிக்கும் போது தோல்வி விகிதம் குறைகிறது 1 தோல்வி விகிதத்தை அதிகரிப்பது உங்களுக்கு இவற்றில் சிலவற்றை தெரியும் எடுத்துக்காட்டாக மின்னணுப் பொருட்களின் தோல்வியின் நேரம் அதிகரிக்கும்போது அதுவும் உண்மையில் உயரும் எனவே 1 1 நாம் இது ஒரு அடுக்குக்குறி பரவல் என்று கூறுவோம் சுமார் 3 5 என்பது ஒரு இயல்நிலைப் பரவல் 1 அதிகரிக்கும் தோல்வி விகிதம் 1 குறையும் தோல்வி விகிதம் உண்மையில் நாம் அளவுகோள் அளவுரு வைப் பார்ப்போம் எனவே நாம் வைப் பார்த்தோம் என்பது இதுபோன்று ஒரு வடிவ அளவுரு உண்மையில் இது தோல்வி விகிதத்தின் அறிகுறியாகும் 1 ஆக இருந்தால் நேரம் அதிகரிக்கும் போது இது தோல்வி விகிதத்தை அதிகரிக்கிறது தோல்வி விகிதத்தின் மேலும் அதிகரிக்கிறது பல பகுதிகள் இதைப் பின்பற்றலாம் மற்றும் 1 இது குறைந்து வரும் தோல்வி விகிதமாகும் அதாவது நேரம் அதிகரிக்கும்போது தோல்வி விகிதம் குறையும் அதுவே 1 அடுத்த ஒன்று அளவுகோள் அளவுரு என அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு பண்புசார் வாழ்க்கையைத் தருகிறது அளவுகோள் அல்லது பண்புசார் வாழ்க்கையைத் தருகிறது இது தரவின் 63 2 சதவீதமாகும் இப்போது இந்த நேரத்தின் அதே அலகைக் கொண்டிருக்கிறது அதாவது மணிநேரங்கள் மைல்கள் சுழற்சிகள் செயல்பாடுகள் மற்றும் பல உண்மையில் எனவே நான் வை மாற்றும்போது அது அப்சிஸ்ஸாவின் பரவல் மாற்றத்திலும் அதே விளைவைக் கொண்டிருக்கிறது இது x அச்சு போன்றது இது ஒரு வேய்புல் வளைவானது தாங்குநிலையுடன் கொண்டிருக்கும் தொடர்பை வரையறுக்கிறது இது ஒரு இயல்பு வளைவின் நிலையை சராசரியானது வரையறுக்கும் விதத்திற்கு ஒப்பு ஆகும் உங்களுக்குப் புரிகிறதா என்னிடம் சராசரி 20 ஆக இருந்தால் எனவே இயல்நிலைப் பரவல் 20 இல் மேலும் தள்ளப்படும் என்னிடம் சராசரி 5 ஆக இருப்பதாக சொல்வேனென்றால் பிறகு இயல்நிலைப் பரவல் 5 க்கு நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு புரிகிறதா எனவே இது இந்த வழியில் அந்த வழியில் நகர்த்தப்படுகிறது மற்றும் அதுவே இயல்நிலை வளைவின் நிலை என்று அழைக்கப்படுகிறது அதனால் ஆனது அதற்கான ஒரு அறிகுறியாகும் அளவுகோல் 10 என்பது 63 2 உபகரணங்கள் தாங்குநிலைக்குப் பிறகு முதல் 10 மணி நேரத்தில் தோல்வியடையும் என்பதைக் குறிக்கிறது எனவே நான் 10 என்று கூறும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் 63 2 உபகரணங்கள் தாங்குநிலைக்குப் பிறகு முதல் 10 மணி நேரத்தில் தோல்வியடையும் என்று நாம் கூற முடியும் ஏற்கத்தக்கது என்னவெனில் நாம் பெரிய பெரிய ஐக் கொண்டிருக்க விரும்புகிறோம் மதிப்பை அதிகரித்து ஐ மாறிலியாக வைத்திருப்பது நிகழ்தகவு பரவல் சார்பை நீட்டிப்பதன் விளைவைக் கொண்டுள்ளது உங்களுக்கு புரிகிறதா ஏற்கத்தக்கது என்னவெனில் நான் ஒரு மிகப் பெரிய வைக் கொண்டிருக்க வேண்டும் இதனால் தோல்வியானது மேலும் மேலும் மேலும் பெரிய நேரங்களுக்கு தள்ளப்பட முடியும் புரிகிறதா எனவே இரண்டும் மிகவும் தர்க்கரீதியானவை முதலாவது வடிவம் என்று அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு இது பார்ப்பதற்கு எப்படித் தெரிகிறது இயல்பானதா வளைந்ததா என்று கூறுகிறது இது 1 எனில் இது தோல்வியை குறைக்கிறது 1 இது தோல்வி விகிதத்தை அதிகரிக்கிறது 1 நிலையான தோல்வி விகிதம் எனவே நேரத்தைப் பொருட்படுத்தாமல் தோல்வி முறையாக முறையாக முறையாக நடக்கிறது மற்றும் பல உண்மையில் அதேசமயம் என்பது உங்கள் வளைவை வலதுபுறமாக நீட்டிப்பதைப் போன்றது எனவே பெரிய பெரியது இதன் தோல்வி 10 என்றால் தாங்குநிலைக்குப் பிறகு முதல் 10 மணி நேரத்தில் 63 2 உபகரணங்கள் தோல்வியடையும் என்பதை இது குறிக்கிறது அதிகரித்து ஐயும் ஐயும் மாறிலியாக வைத்திருந்தால் இந்த படத்தில் நீங்கள் காண முடிவதுபோல் பரவல் வலதுபுறமாக நீட்டப்படுகிறது சரிதானே நம்மிடம் 3 50 என உள்ளது அதாவது 50 நேர அலகுகளில் 63 2 உபகரணங்கள் தோல்வியடையும் அதேசமயம் நான் 100 என வைத்தால் 63 2 உபகரணங்கள் 100 நேர நிமிடங்களில் தோல்வியடையும் நேரம் என்பது மணிநேரங்கள் எனவே 100 மணிநேரத்தில் 63 2 பொருள்கள் தோல்வியடையும் 200 என்றால் 63 2 பொருள்கள் 200 மணி நேரத்திற்குள் தோல்வியடையும் ஆனது குறைக்கப்பட்டு அதேநேரம் மற்றும் மாறிலியாக இருந்தால் பரவல் இடதுபுறம் தள்ளப்பட்டு அதன் உயரம் அதிகரிக்கும் அதேசமயம் அதிகரித்தால் உயரம் குறையும் ஆனால் வரைபடம் மேலும் மேலும் வலதுபுறம் தள்ளப்படும் உங்களுக்குப் புரிகிறதா இது மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது தாங்குநிலை அளவுரு பொதுவாக நாம் இதைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று நாம் சொன்னோம் எனவே தாங்குநிலை அளவுரு பொதுவாக முழு பரவலையும் வலது அல்லது இடது பக்கம் நகர்த்துவதைக் குறிக்கிறது இது 0 எனில் வரைபடமானது மூலத்திலிருந்து தொடங்கும் என்று நாம் கூற முடியும் நாம் சில மதிப்பைக் கொடுத்தால் இந்த படத்தில் நீங்கள் காணக்கூடியபடி முழு வரைபடமும் இங்கே நகற்றப்படும் ஒரு எதிர்மறை தாங்குநிலையானது பரவலை 0 இன் இடதுபுறமாக நகர்த்துகிறது அதேசமயம் ஒரு நேர்மறை தாங்குநிலையானது அதை வலது பக்கம் நகர்த்துகிறது எல்லா தரவும் தாங்குநிலையை விட அதிகமாக இருக்கும் ஆகவே முழு விஷயமும் 30 அலகுகளால் 0 இன் வலதுபுறமாக மாற்றப்பட்டுள்ளதைத் தவிர 4100 போன்ற 2 அளவுரு வேய்புல் பரவலானது 410030 என்கிற மூன்று அளவுரு வேய்புல் பரவலைப் போலவே உள்ளது எனவே இது 2 அளவுரு 10 20 30 க்கு மேல் இருந்தால் 4 100 என்பது மூன்று அளவுரு 4 100 30 க்கு சமம் ஆனால் ஒரே விஷயம் வரைபடம் பார்ப்பதற்கு இப்படி இருக்கும் வளைந்த தரவின் விஷயத்தில் வேய்புல் பரவலானது இயல்நிலைப் பரவலுக்கு மாற்றாக ஒன்றைக் கொண்டுள்ளது தரவு வளைந்திருந்தால் நாம் வேய்புல் பரவலைப் பயன்படுத்தலாம் அடுக்குக்குறி பரவல் என்பது வேய்புல்லின் சிறப்பு நிலைமை கதிர்வீச்சின் சிதறலை அல்லது காற்றின் வேகத்தைப் படிக்க இது அடிக்கடி பயன்படுத்தப்படலாம் ஏனெனில் 1 என்றால் நிலையான தோல்வி விகிதம் என்று நான் சொன்னேன் எனவே நேரத்தைப் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நடுப்பகுதிகள் தோல்வியடைகின்றன உண்மையில் எனவே காற்றின் வேகமானது அடுக்குக்குறி பரவலைப் பின்பற்றலாம் இப்போது t ஐப் போன்றே வும் அதே அலகுகளையும் கொண்டுள்ளது ஏனெனில் இது வரைபடத்தை வலது அல்லது இடதுபுறமாக நகர்த்துகிறது எனவே அதற்கு நேர அலகு கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவே மற்றும் நேர அலகுகளை கொண்டு இருக்கும் புரிகிறதா அடுத்த வகுப்பில் இந்த வேய்புல் பரவல் குறித்து மேலும் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் வேய்புல் பரவல் நம்பகத்தன்மை பகுப்பாய்வு வடிவம் அளவுகோள் தாங்குநிலை அல்லது இருப்பிட அளவுரு வளைந்த பரவல் தோல்வி அளவு அடுக்குக்குறி பரவல் இயல்நிலைப் பரவல்